உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் அநோவா என்னும் தலைப்பிலே தொடருவோம் நாம் மேலும் ஒரு வினாவினை பார்க்கலாம் எனவே இந்த வினாவினைப் பாருங்கள் இது மூன்று வெவ்வேறு அளவுருக்களைப் பெற்றுள்ளது அல்லது அதை சார்பற்ற மாறிகள் என்று அழைக்கிறோம் அல்லது அதை குழுக்கள் என்று அழைக்கிறோம் நான் ஒரு உயிர்செயல்முறை பரிசோதனை செய்கிறேன் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது மூன்று வழி அநோவா ஒரு வளர்சிதை மாற்றக் கூறின் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறேன் கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினம் ஆகிய மூன்று முக்கிய விளைவுகள் எனவே அதை நான் அங்கு செய்வது எப்படி பல வழிகள் உள்ளன நான் ஒரு நேரத்தில் ஒரு அளவுருவை மாற்றுகிறேன் என்றால் பின்னர் எனக்கு 21 சோதனைகள் 7 7 7 என்று கிடைக்கும் ஆனால் அது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல நீங்கள் இடைவினைகளைப் பார்க்க விரும்பினால் நீங்கள் ஒரு நேரத்தில் பல அளவுருக்களை மாற்ற வேண்டியிருக்கும் சரியா எனவே பல அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று காரணி வடிவமைப்பு என்றும் மற்றொன்று பகுதி காரணி வடிவமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் சில இரண்டாம் வரிசை வடிவமைப்புகளும் மற்றும் பலவும் உள்ளன ஆனால் வடிவமைப்புகளில் ஒன்று லத்தீன் சதுர வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த வடிவமைப்பைப் பாருங்கள் இங்கு என்ன நடக்கிறது என்றால் நான் 7 கார்பன் மூலங்களை நிரல்வரிசைக்கு தலைப்பாக வைக்கிறேன் 7 உயிரினங்கள் இங்கே பின்னர் நாம் நைட்ரஜனை சில பாணியில் மாற்றுகிறோம் எனவே N1 N2 N3 N4 N5 N6 N7 பின்னர் உங்களிடம் இந்த ஆக்ஸிஜன்கள் மற்றும் கார்பன்களுக்கு வெவ்வேறு நைட்ரஜன் உள்ளது எனவே ஆனால் இந்த நெடுவரிசையில் மொத்த N1 களின் எண்ணிக்கை 1 ஆகவும் N2 இன் மொத்த எண்ணிக்கை 1 ஆகவும் N3க்கு 1 ஆகவும் மற்றும் பலவாக உண்மையில் இருக்கும் எனவே அந்த வழியில் ஒருவித சமச்சீரற்ற தன்மை உள்ளது எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட பரிசோதனையை மேற்கொண்டால் நான் கார்பன் 1 உடன் செய்வேன் அது நிலை ஒன்று என்று அழைக்கப்படுகிறது அல்லது அது குறிப்பிட்ட செறிவுடைய கார்பனாக இருக்கலாம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட செறிவுடைய நைட்ரஜன் மற்றும் உயிரினம் 1 என்றால் இப்போது நான் இந்த குறிப்பிட்ட பரிசோதனையை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் நான் கார்பனை 7 என்ற ஒரு குறிப்பிட்ட நிலையில் நைட்ரஜனை 4 என்ற ஒரு குறிப்பிட்ட நிலையில் உயிரினம் ஏழு உடன் செய்கிறேன் எனவே இவைதான் மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் மமொத்தம் 49 சோதனைகளை செய்கிறேன் சரியா நான் மொத்தம் 49 சோதனைகளை செய்கிறேன் மற்றும் இங்கே இவைதான் கொடுக்கப்பட்ட முடிவுகள் நாம் அதிகரிக்க விரும்பும் ஒரு வளர்சிதை மாற்றக் கூறினைப் பார்க்கிறோம் அது இங்கே ஒரு லிட்டருக்கு மில்லிகிராம் அளவு இருக்கலாம் எனவே நம்மிடம் இது 98 ஆகவே நான் ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் நிலை 1 நைட்ரஜன் நிலை 1 ஆகியவற்றை உயிரினம் ஒன்றுடன் பயன்படுத்தும்போது எனக்கு லிட்டருக்கு 98 மில்லிகிராம் எனது பொருள் கிடைக்கும் ஆகவே இதை நான் எடுத்துக் கொண்டால் நான் 7 ஆம் நிலையில் கார்பனையும் 4 ஆம் நிலையில் நைட்ரஜனையும் உயிரினம் 7 உடன் எடுத்துக்கொண்டால் ஒரு லிட்டருக்கு 187 மில்லிகிராம் கிடைக்கும் எனவே இப்போது நான் முக்கிய விளைவுகளைப் பார்க்க விரும்புகிறேன் கார்பனின் விளைவு என்ன நைட்ரஜனின் விளைவு என்ன உயிரினங்களின் விளைவு என்ன இங்கே நாம் 49 சோதனைகளை செய்கிறோம் உங்களுக்கு நினைவிருந்தால் நீண்ட காலத்திற்கு முன்பு நான் லத்தீன் சதுரத்தின் கருத்தை அறிமுகப்படுத்தினேன் நாம் லத்தீன் சதுர வடிவமைப்பைச் செய்து கொண்டிருந்தோம் இது 4 பை 4 லத்தீன் சதுரம் என்று அழைக்கப்படுகிறது நாம் 4 அரிசி வகைகள் A B C D மற்றும் 4 வெவ்வேறு கருத்தரித்தல் உத்திகளைப் பார்த்துக்கொண்டிருந்தோம் எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் A B C D வகைகளை எடுத்துக்கொள்கிறேன் நான் சோதனைமுறை ஒன்றை 1 நாள் ஒன்று நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு என தொடர்ச்சியாக தருகிறேன் எனவே நாள் ஒன்றில் அரிசி வகை A க்கு சோதனைமுறை ஒன்று அளிக்கப்படுகிறது நாள் இரண்டில் அரிசி வகை B க்கு சோதனைமுறை ஒன்று அளிக்கப்படுகிறது மற்றும் நாள் மூன்றில் அரிசி வகை C க்கு சோதனைமுறை ஒன்று அளிக்கப்படுகிறது மற்றும் நாள் நான்கில் அரிசி வகை D க்கு சோதனைமுறை ஒன்று அளிக்கப்படுகிறது எனவே நாள் ஒன்றில் A சோதனைமுறை 1 ஐப் பெறும் B சோதனைமுறை 2 C சோதனைமுறை 3 மற்றும் D சோதனைமுறை 4 ஐப் பெறும் எனவே இது 4 பை 4 ஆகும் மேலும் நம்மிடம் 4 வெவ்வேறு வகையான அரிசி மற்றும் 4 வெவ்வேறு சோதனைமுறை உத்திகள் இருப்பதால் நம்மிடம் மொத்தம் 16 கட்டங்கள் உள்ளது இங்கே தொகுதிகள் இந்த A B C D ஐ நாம் காணலாம் மற்றும் இதில் அழகு என்னவென்றால் இது மிகவும் சமச்சீரானது ஆகும் எனவே நீங்கள் கூட்டினால் நீங்கள் அதைப் பார்த்தால் அங்கே A ஒரு முறை மட்டுமே தோன்றும்B ஒரு முறை மட்டுமே தோன்றும் இதேபோல் நீங்கள் இந்த வழியில் சென்றால் A ஒரு முறை மட்டுமே தோன்றும் B ஒரு முறை மட்டுமே தோன்றும் C ஒரு முறை மட்டுமே தோன்றும் எனவே இங்கே நீங்கள் 16 சோதனைகளை செய்கிறீர்கள் இப்போது நமது வினாவில் இது அந்தந்த A B C உடன் உண்மையாக முற்றிலும் சமச்சீராக இல்லை ஏனெனில் ஆக்ஸிஜன் மன்னிக்கவும் நீங்கள் முயற்சிக்கும் உயிரினம் அனைத்து உயிரினங்களும் கார்பன்களும் முயற்சிக்கப்படுகின்றன எனவே உயிரினம் மற்றும் கார்பன் வெவ்வேறு சேர்க்கைகளில் முயற்சிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக உயிரினம் 2 ஆனது கார்பன் அளவு 1 கார்பன் அளவு 2 கார்பன் அளவு 3 மற்றும் பலவற்றோடு முயற்சிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் நைட்ரஜன் அளவைப் பார்த்தால் அது அந்தளவு சரியாக இல்லை எனவே நீங்கள் உண்மையில் முழுமையான காரணியை செய்ய விரும்பினால் அது ஒரு கனசதுரத்தின் 7 X 7 X 7 வகை போல இருக்கும் அது ஒரு பெரிய எண் 7 X 7 என்பது 49 ஆகும் பின்னர் நீங்கள் மீண்டும் 7 ஆல் பெருக்கும்போது அது ஒரு பெரிய எண்ணாக இருக்கும் சரியா எனவே அந்த வகையான அணுகுமுறையை நாம் செய்யப்போவதில்லை அதேசமயம் நாம் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகளை செய்கிறோம் அதாவது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இங்கு 49 சோதனைகளை மட்டுமே நாம் செய்கிறோம் மற்றும் உயிரினமும் கார்பன் அளவும் ஒரு முழு காரணியால் செய்யப்படுகின்றன என்றாலும் அனைத்து மதிப்புகள் நைட்ரஜன் முழுமையாகப் பார்க்கப்படவில்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் நைட்ரஜன் 1 ஐ எடுத்துக் கொண்டால் நைட்ரஜன் 1 கார்பன் நிலை 1 ல் உயிரினம் 1 உடன் மட்டுமே முயற்சிக்கப்படுவதைப் பார்க்கிறீர்கள் ஆனால் இது அனைத்து கார்பன் நிலைகளிலும் முயற்சிக்கப்படவில்லை ஆனால் இன்னும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகளைச் செய்யப் போகிறீர்கள் ஆனால் முக்கிய விளைவுகள் குறித்த நேரடி தகவல்களைப் பெறுவீர்கள் வினாவுக்குத் திரும்புவோம் இது ஒரு லத்தீன் சதுர வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நாம் 7 வெவ்வேறு நிலைகளில் அல்லது 7 வெவ்வேறு கார்பன் மூலங்களில் ஒரு கார்பனைப் பார்க்கிறோம் நைட்ரஜன் 7 வெவ்வேறு மூலங்களில் இருக்கலாம் உதாரணமாக அம்மோனியம் அடிப்படையிலான கனிமம் அல்லது கரிமம் வெவ்வேறு வகையான நைட்ரேட்டுகள் சல்பேட்டுகள் பாஸ்பேட்டுகள் மற்றும் பல கார்பன் ஈஸ்ட் மீடியா அல்லது LB மீடியாவாக இருக்கலாம் உயிரினங்கள் வெவ்வேறு வகையான உயிரினங்கள் இங்குள்ளன எனவே நாம் 49 சோதனைகளை எடுத்து மீண்டும் அநோவாவுக்குச் சென்று அதில் எவ்வாறு வேலை செய்வது என்று பார்ப்போம் எனவே உங்களுக்கு கார்பனைப் பொறுத்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நைட்ரஜனைப் பொறுத்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உயிரினத்தைப் பொறுத்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என தெரியும் நீங்கள் ஒவ்வொன்றையும் தனியாக குழு கூட்டுத்தொகை வர்க்கங்களை மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களிலிருந்து கழித்தால் உங்களுக்கு பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் எனவே இந்த வினாவினைக் கையாள்வதில் ஒருவர் செய்யும் பொதுவான அணுகுமுறை இதுதான் வினாவினைப் பார்ப்போம் எனவே மீண்டும் இங்கே வினாவுக்குச் செல்லுங்கள் எனவே நாம் நேர்வரிசையைப் பார்த்தால் உங்களுக்கு ஒரு சராசரி கிடைக்கும் இது உயிரினம் 1ன் சராசரி இது உயிரினம் 2ன் சராசரி அதாவது நான் இந்த பதங்கள் அனைத்தையும் கூட்டி 7 ஆல் வகுக்கிறேன் இது உயிரினம் 3க்கானது இவை அனைத்தையும் நான் கூட்டி 7 ஆல் வகுக்கிறேன் இவை அனைத்தையும் கூட்டி 7 ஆல் வகுக்கிறேன்உங்களுக்கு இது நன்றாக பழகியிருக்கும் இப்போது கார்பனைப் பொறுத்தவரை நான் நெடுவரிசைகளைக் கூட்டி 7 ஆல் வகுத்திருப்பேன் ஆகவே இது கார்பன் 1 க்கான சராசரி இது கார்பன் 2 க்கான சராசரி இது கார்பன் 3 4 5 மற்றும் 6 மற்றும் 7 களுக்கான சராசரி இப்போது புரிந்து கொள்ளுங்கள் கார்பனுக்கு சராசரி நைட்ரஜனுக்கு சராசரி இப்போது நாம் ஒரு மிகப்பெரிய சராசரியைப் பெறலாம் மிகப் பெரிய சராசரி என்றால் என்ன இந்த சராசரிகளின் சராசரி எனவே நான் உயிரினத்திலிருந்து எல்லாவற்றையும் கூட்டி 7 ஆல் வகுத்தால் எனக்கு கிடைக்கும் அல்லது கார்பனிலிருந்து நான் இவை அனைத்தையும் சேர்த்து 7 ஆல் வகுத்தால் என்னால் பெற முடியும் எனவே மிகவும் வெளிப்படையாக இது மிகப்பெரிய சராசரி எனவே நேர்வரிசைகளில் சராசரி உயிரினத்திற்கு 7 மதிப்புகள் உள்ளன நிரல்வரிசைகளில் கார்பனுக்கு 7 மதிப்புகள் உள்ளன இப்போது நாம் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெற வேண்டும் அடுத்த ஸ்லைடில் நைட்ரஜனைப் பார்ப்போம் ஆனால் கார்பனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் உயிரினங்களுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவற்றைப் பெற வேண்டும் எனவே இது மிகவும் வெளிப்படையானது எனவே இங்கே 7 உருப்படிகள் இருப்பதால் நாம் இங்கு 7 ஆல் பெருக்குகிறோம் நாம் மிகப் பெரிய சராசரியை எடுக்கிறோம் 93 61 71 712 7 X ஏனெனில் 7 உருப்படிகள் உள்ளன 93 61 71 எனவே அடுத்த உருப்படி 7 X 76 85 93 62 இந்த உருப்படி 7 X 76 1 93 62 மற்றும் பல இந்த உருப்படி 7 X 86 93 62 மற்றும் இந்த உருப்படி 93 2032 X 7 எனவே கார்பனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்கும் இந்த எல்லாவற்றையும் நாம் கூட்டுகிறோம் உங்களுக்குப் புரிகிறதா கார்பனுக்கான சராசரிகள் நம்மிடம் உள்ளன அவை ஒவ்வொன்றையும் மிகப் பெரிய சராசரியிலிருந்து கழிப்போம் ஒவ்வொரு முறையும் அதை வர்க்கப்படுத்துகிறோம் இங்கு 7 பதங்கள் இருப்பதால் 7 ஆல் பெருக்குகிறோம் இப்போது உயிரினங்களுக்கு நாம் என்ன செய்வது நாம் மீண்டும் 7 ஆல் பெருக்கிறோம் ஏனெனில் இங்கே 7 உருப்படிகள் உள்ளன 115 28 - மிகப் பெரிய சராசரி 93 612 7 X 95 93 22 7 X 84 4 93 62 7 X 77 4 93 62 7 X 101 93 62 இறுதியாக 7 X 88 1 93 எனவே இவை அனைத்தையும் நீங்கள் கூட்டினால் உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் எனவே கார்பன் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மற்றும் இப்போது உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் இப்போது நைட்ரஜனின் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பார்ப்போம் எனவே இது மிகவும் வெளிப்படையாக உள்ளது எனவே முதலில் நைட்ரஜனுக்கான 7 வெவ்வேறு சராசரிகளைப் பெற வேண்டும் எனவே நைட்ரஜன் 1 நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது நைட்ரஜன் 1 இங்கே உள்ளது எனவே நீங்கள் இந்த எல்லா பொருட்களையும் கூட்டுகிறீர்கள் எனவே இது நிரல்வரிசையிலும் இல்லை அல்லது நேர்வரிசையிலும் இல்லை இது வெவ்வேறு இடங்களில் உள்ளது இது வெவ்வேறு இடங்களில் உள்ளது புரிந்து கொண்டீர்களா எனவே இவை அனைத்தையும் நாம் கூட்டுகிறோம் இது 7 ஆல் வகுக்கப்படும்போது உங்களுக்கு நைட்ரஜன் 1 கிடைக்கும் பின்னர் நைட்ரஜன் 2 இங்கே உள்ளது இங்கே உள்ளது இங்கே உள்ளது இங்கே உள்ளது இங்கே உள்ளது இங்கே உள்ளது இங்கே உள்ளது இவை அனைற்றையும் கூட்டி 7 ஆல் வகுக்கவும் நைட்ரஜன் 3 எனவே நம்மிடம் இங்கே உள்ளது நம்மிடம் இங்கே உள்ளது நம்மிடம் இங்கே உள்ளது நம்மிடம் இங்கே உள்ளது நம்மிடம் இங்கே உள்ளது நம்மிடம் இங்கே உள்ளது மற்றும் நம்மிடம் இங்கே உள்ளது 7 ஆல் வகுக்கிறோம் நைட்ரஜன் 3 எனவே இது போன்று அனைத்து நைட்ரஜனுக்கும் நாம் செய்ய முடியும் எனவே 7 வெவ்வேறு நைட்ரஜன் சராசரிகளைப் பெறுவோம் எனவே நைட்ரஜன் சராசரிகள் கொஞ்சம் தந்திரமானவை ஏனென்றால் உயிரினத்தின் சராசரி நேர்வரிசையில் உள்ளது கார்பன் சராசரி நிரல்வரிசையில் உள்ளது ஆனால் நைட்ரஜன்கள் நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் பரவி இருக்கின்றன N1 N1 N1 N1 N1 N1 N1 எனவே நீங்கள் சீரற்றமுறையில் இடப்பட்டுள்ள இவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் ஆனால் இது மிகவும் சீரற்றதல்ல ஏனெனில் இது அழகாக அமைக்கப்பட்டுள்ளன எனவேதான் நாம் ஒவ்வொரு நேர்வரிசையிலும் காணக்கூடியபடி உங்களிடம் 1 நைட்ரஜன் மட்டுமே இருக்கும் எனவே இது இரண்டு நைட்ரஜன்களாக இருக்காது ஒன்று மட்டுமே இங்கு வரும் எனவே இது மிகவும் அழகாக செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் இது லத்தீன் சதுர வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை வடிவமைப்புகளை நாம் பின்னர் பார்ப்போம் நாம் சோதனைகளின் வடிவமைப்பைப் பார்க்கும்போது எனவே நாம் அதைப் போலவே எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் அதைக் கூட்டி தொகுத்து பின்னர் 7 ஆல் வகுக்கிறோம் இப்படித்தான் இந்த ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் நீங்கள் செய்யவேண்டும் எனவே நைட்ரஜன் கொஞ்சம் தந்திரமானது இப்போது நைட்ரஜனுக்கான சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு எடுப்பது எனவே சராசரியை நாம் அறிவோம் இது சராசரி 84 8 ஆகும் பின்னர் நீங்கள் மிகப் பெரிய சராசரியை அறிவீர்கள் மிகப் பெரிய சராசரியை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே நீங்கள் சராசரியை அறிவீர்கள் பெரிய சராசரியை நீங்கள் அறிவீர்கள் எனவே அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கழித்து வர்க்கமாக்கி 7 ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நேர்வரிசையை நைட்ரஜனில் இருந்து பெற வேண்டும் எனவே சராசரிகள் ஒவ்வொன்றும் இது போன்றது 84 8 இந்த நிரல்வரிசை உங்களுக்கு நைட்ரஜன்களின் கூட்டுத்தொகையை அளிக்கிறது பின்னர் இதை 7 ஆல் வகுத்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் எனவே 84 எனவே நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் 84 85 அல்லது 86 93 6 ஆனது 7 ஆல் பெருக்கப்படுகிறது 95 2 93 62 ஆனது 7 ஆல் பெருக்கப்படுகிறது 98 1 93 62 ஆனது 7 ஆல் பெருக்கப்படுகிறது இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் பின்னர் இதை நீங்கள் கூட்டினால் நைட்ரஜனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் எனவே இவைதான் முக்கிய அளவுருக்கள் அல்லது முக்கிய குழுக்கள் அல்லது முக்கியமான சார்பற்ற மாறிகள் வெவ்வேறு பெயர்களை நான் கொடுக்கின்றேன் எனவே நீங்கள் கார்பன் மூலத்தை அல்லது கார்பன் செறிவை வேறுபடுத்தி பரிசோதனை செய்தீர்கள் நீங்கள் நைட்ரஜன் மூலத்தை அல்லது நைட்ரஜன் செறிவை வேறுபடுத்தி சோதனைகள் செய்தீர்கள் உயிரினங்களை மாற்றி 7 வகை உயிரினங்கள் 7 நிலைகள் கார்பன்கள் அல்லது 7 வெவ்வேறு கார்பனின் மூலங்கள் 7 நிலைகள் கொண்ட நைட்ரஜன் அல்லது 7 வெவ்வேறு நைட்ரஜன் மூலங்கள் கொண்டு நீங்கள் சோதனைகள் செய்தீர்கள் எனவே கார்பனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உயிரினத்திற்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நைட்ரஜனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவை கிடைத்தன ஏனெனில் இவை மூன்றும் முக்கிய விளைவுகள் எனவே இதை வெவ்வேறு சொற்களை பயன்படுத்தி நான் அடையாளப்படுத்துவதை பாருங்கள் நாம் அதை முக்கிய விளைவுகள் என்று அழைக்கலாம் அதை குழுக்கள் என்று அழைக்கலாம் அதை சார்பற்ற மாறிகள் என்று அழைக்கலாம் எனவே நமக்கு மூன்று சார்பற்ற மாறிகள் உள்ளன - கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினம் அல்லது முக்கிய விளைவுகள் என்பது கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினம் முதன்மை விளைவுகள் என்பது கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினம் நமது வினாவில் உள்ள மூன்று சார்பற்ற மாறிகள் இவை எனவே வெவ்வேறு பெயர்கள் உள்ளன ஆக சார்பு மாறி என்றால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் பெறப்படுபவை அதாவது வளர்சிதைமாற்றக்கூறு எனவே நாம் கார்பனின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நைட்ரஜனின் கூட்டுத்தொகை வர்க்கங்களைக் கணக்கிட்டுள்ளோம் இப்போது கேள்வி என்னவென்றால் எவ்வாறு நீங்கள் மொத்தக்கூட்டுத்தொகை வர்க்கங்களை கணக்கிடுவீர்கள் ஆக இது மிக எளிது நம் அனைவருக்கும் மொத்தக்கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பது தெரியும் சரியா நம்மிடம் மிகப்பெரிய சராசரி உள்ளது ஆகவே ஒவ்வொரு பொருளும் கழிக்கப்பட்டு வர்க்கப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு 49 வெவ்வேறு பொருள்கள் கிடைக்கும் நான் அவை அனைற்றையும் கூட்டினால் அது உங்களுக்கு மொத்தக்கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் உங்களுக்கு புரிந்ததா எனவே இந்த உருப்படிகள் ஒவ்வொன்றையும் நாம் கழிப்போம் அதை வர்க்கமாக்குகிறோம் ஆகவே இதுதான் மிகப் பெரிய சராசரியைப் பொறுத்து காணப்படும் வேறுபாடு இப்போது சில பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது எனவே நம்மிடம் முதன்மை விளைவுகள் அல்லது முக்கிய விளைவுகள் உள்ளன மூன்று முக்கிய விளைவுகள் கார்பன் உயிரினம் நைட்ரஜன் நம்மிடம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றையும் கழித்தால் நமக்கு பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனப்படும் ஒன்று கிடைக்கும் இதுவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் அநோவா அட்டவணைக்கு செல்வோம் எனவே நாம் அநோவா அட்டவணைக்குச் செல்கிறோம் உங்கள் அநோவா அட்டவணையைத் தயாரிக்கவும் கார்பனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 99103 99103 உயிரினங்களுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 6317 9 நைட்ரஜனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 5495 6 மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 124451 ஆகும் எனவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் இதிலிருந்து ஒவ்வொன்றையும் நாம் கழிக்கிறோம் இது பிழையின் அறிகுறியாகும் இப்போது முற்றிலும் 7 X 7 49 தரவு புள்ளிகள் உள்ளன நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் உங்களுக்கு இது நினைவில்உள்ளதுதானே சரியா நமது அட்டவணை 7 X 7 எனவே இது 49 தரவு புள்ளிகள் எனவே மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களின் கட்டின்மை கூறுகள் 48 நம்மிடம் 7 வெவ்வேறு கார்பன் மூலங்கள் அல்லது கார்பன் செறிவுகள் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் 6 நம்மிடம் 7 வெவ்வேறு உயிரினங்கள் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் 6 மேலும் 7 வெவ்வேறு நைட்ரஜன்கள் எனவே நமக்கு கட்டின்மை கூறுகள் 6 ஆகும் எனவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 18 6 6 கூட்டல் 6 48 18 உங்களுக்கு 30 தருகிறது இதுவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவீர்கள் இதை வகுங்கள் ÷ 6 ÷ 6 இது ÷ 6 இது ÷ 30 ஆல் வகுக்கிறீர்கள் எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் F அட்டவணையை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் மன்னிக்கவும் F விகிதத்தை இதனை இதனால் வகுத்தால் உங்களுக்கு 36 கிடைக்கிறது இதனை இதனால் வகுத்தால் உங்களுக்கு 2 3 தருகிறது இதனை இதனால் வகுத்தால் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே இவைதான் F மதிப்புகள் இப்போது நாம் 0 05 நிகழ்தகவுக்காக 6 மற்றும் 30 கட்டின்மை கூறுகளுக்கான F அட்டவணையுடன் ஒப்பிட வேண்டும் 05 நிகழ்தகவுக்கு எனவே அட்டவணை 6 மற்றும் 30 கட்டின்மை கூறுகளுக்கு செல்வோம் எனவே 6 நம்மிடம் நம்மிடம் 30 உள்ளது நாம் கீழே போகிறோம் கீழே கீழே 2 எனவே 2 42 என்பது உங்கள் F அட்டவணை மதிப்பு உங்கள் F கணக்கிடப்பட்ட மதிப்பு 36 6 2 எனவே இது அட்டவணை மதிப்பை விட பெரியது எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் எனவே கார்பனானது பெறப்படுபவை நிகழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் கூறலாம் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எனவே கார்பனானது பெறப்படுபவை நிகழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் கூறுகிறோம் எனவே இந்த கார்பன்களின் சராசரியைப் பார்க்கிறோம் அவைகள் 71 76 76 67 74 எனவே இந்த கார்பன் ஏழு இந்த பெரியது மிகவும் பெரியதாக தோன்றுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட கார்பன் உங்களுக்கு வளர்சிதைமாற்றக்கூறின் அதிகபட்ச பெறப்படுபவையை வழங்குகிறது இப்போது மற்ற பதங்களைப் பார்க்கலாம் மன்னிக்கவும் உயிரினம் 33 2 எனவே இது உயிரினம் ஒரு விளைவைக் கொண்டிருக்கவில்லை என்று நாம் கூறுவோம் என்றாலும் நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை ஆனால் இருந்தும் இது மிகவும் நெருக்கமானவை என உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரிகிறதா 33 மற்றும் 2 44 ஆனால் 2 மிகவும் தொலைவில் உள்ளது எனவே நான் அதை இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் மேலும் சோதனைகளை மேற்கொள்ளலாம் மற்றும் பல ஆகவே இன்மைக் கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை என்பதால் உயிரினத்தின் மூலம் ஒரு விளைவும் இல்லை என்று நாம் முதலில் கூறலாம் ஆனால் இன்னும் அது வெகு தொலைவில் இல்லை எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அதிக தரவைப் பெற அதிக சோதனைகள் செய்யலாம் எனவே நாம் மீண்டும் உயிரினங்களுக்கு செல்வோம் எனவே இது உங்களுக்கு 115 95 84 77 101 94 ஐ வழங்குகிறது எனவே அந்த புள்ளிவிவரங்கள் புள்ளிவிவர அடிப்படையில் அட்டவணை மதிப்பு கணக்கிடப்பட்ட மதிப்பை விட அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்க வேண்டாம் இந்த அட்டவணையில் இந்த உயிரினம் இதுவரை உங்களுக்கு சிறந்ததை வழங்குகிறது எனவே உயிரினங்கள் விளைவை ஏற்படுத்துகின்றனவா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த நாம் அதிக சோதனைகளைச் செய்யலாம் இப்போது நைட்ரஜனுக்கு செல்லலாம் நைட்ரஜன் 2 03 2 எனவே நைட்ரஜனானது விளைவை ஏற்படுத்துவதில் பங்கு வகிக்காது என்று நாம் கூறலாம் ஆனால் மீண்டும் அவை வெகு தொலைவில் இல்லை எனவே நாம் சென்று நைட்ரஜனைப் பார்க்கலாம் இவை பல்வேறு நைட்ரஜன் இந்த சராசரிகளைப் பாருங்கள் இந்த எண்களுடன் ஒப்பிடும்போது இந்த நைட்ரஜன் 6 ஒரு பெரிய எண்ணைக் கொடுப்பதாகத் தெரிகிறது எனவே ஒருவர் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்வதா அல்லது இன்மை கருதுகோளை நிராகரிப்பதா என்பதை உறுதிப்படுத்த நைட்ரஜன் ஆறு உடன் அதிக பரிசோதனைகள் செய்ய முயற்சி செய்யலாம் உங்களுக்குப் புரிகிறதா எனவே முதலில் கார்பனுக்கு மட்டுமே ஒரு விளைவு இருக்கிறது என்று சொல்ல நம்மால் முடியும் ஏனெனில் அட்டவணை மதிப்பு கணக்கிடப்பட்ட மதிப்பை விட குறைவாக உள்ளது எனவே கார்பனுக்கு மட்டுமே குறிப்பிடத்தக்க பங்கு உண்டு அதாவது இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் உயிரினம் ஒரு பங்கினை வகிப்பதாகத் தெரியவில்லை ஏனென்றால் F கணக்கிடப்பட்ட அட்டவணை மதிப்பை விட குறைவாக உள்ளது ஆனால் நான் சொல்வது போல் வேறுபாடுகள் மிகப் பெரியவை அல்ல எனவே ஒருவர் அதைப் பற்றி உறுதியாக இருக்க அதிக சோதனைகளைச் செய்ய முயற்சி செய்யலாம் மற்றும் ஒரு இயல்பான பார்வையில் இந்த உயிரினம் அதிக எண்ணிக்கையிலான வளர்சிதைமாற்றகூறுகளைக் கொடுக்கிறது எனவே நைட்ரஜனில் அதே விஷயத்தைப் பற்றி உறுதியாகச் சொல்ல ஒருவர் அதிக சோதனைகளைச் செய்யலாம் நைட்ரஜன் ஒரு பங்கினை வகிக்காது அல்லது 2 03 மற்றும் 2 42 ஆகியவை வெகு தொலைவில் இல்லை என்று நீங்கள் கூறலாம் எனவே நான் மீண்டும் நைட்ரஜன் தரவைப் பார்த்து இது அதிகபட்சத்தைக் கொடுப்பதாகத் தோன்றுகிறது எனக்கூறி எனவே நான் இன்மைக் கருதுகோளை திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்வேன் அல்லது இன்மைக் கருதுகோளை நிராகரிப்பேன் என்பதை உறுதிப்படுத்த அதிக சோதனைகளைச் செய்யலாம் ஆனால் புள்ளியியல் விதிகளின்படி நீங்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தால் கார்பனுக்கான இன்மைக் கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் அதேசமயம் உயிரினத்திற்கும் நைட்ரஜனுக்கும் நாம் இன்மைக் கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் என்னால் இடைவினைகளைப் பார்க்க முடியுமா சிக்கல் என்னவென்றால் நாம் இடைவினைகளைப் பார்க்க முடியாது நான் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே குறிப்பிட்டேன் எனவே உதாரணத்திற்கு நான் கார்பன் ஆக்ஸிஜன் உயிரினத்தின் இடைவினையைப் பார்க்க விரும்பிகிறேன் மற்றும் என்னிடம் 6 கூறுகள் 6 கூறுகள் உள்ளன எனவே கார்பன் உயிரினத்திற்கு 36 கட்டின்மை கூறுகள் வரும் ஆனால் என்னிடம் பிழைக்கு 30 மட்டுமே உள்ளது எனவே என்னால் இடைவினைகளைப் பார்க்க முடியாது அதாவது எனது சோதனைகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை நான் சோதனைகளை மறுபடி செய்திருந்தால் நான் சோதனைகளை மறுவாக்கம் செய்திருந்தால் செய்யப்படவில்லை தயவுசெய்து நீங்கள் மறுபடி செய்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் ஆங்கிலத்தில் மறுபடி செய்தல் என்ற வார்த்தையை மிக இயல்பாக பயன்படுத்துகிறோம் இங்கு சோதனைகளை இரண்டு முறை மறுவாக்கம் செய்கிறோம் அதாவது ஒவ்வொரு சோதனையையும் ஆரம்பத்தில் இருந்து இந்த சேர்க்கைகளுடன் அதை இரண்டு முறை முழுமையாக செய்கிறோம் இந்த சேர்க்கைகளுடன் இரண்டு முறை எனவே நீங்கள் 49 X 2 சோதனைகளை வைத்த்திருப்பீர்கள் ஆகவே உங்கள் கட்டின்மை கூறுகள் 98 ஆக இருக்கும் கார்பன் உயிரினம் இடைவினைக்கு 36 ஆக இருக்கும் எனவே நீங்கள் கழித்தாலும் உங்களுக்கு சில பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு ஏனென்றால் நாம் சோதனைகளை மறுவாக்கம் செய்யவில்லை கார்பன் உயிரின தொடர்புகளை என்னால் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அதற்கு முப்பத்தாறு கட்டின்மை கூறுகள் தேவைப்படும் ஆனால் என்னிடம் 30 கட்டின்மை கூறுகள் மட்டுமே உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முந்தைய ஒரு வகுப்பிலும் நான் பேசினேன் நீங்கள் ரெப்ளிகேட் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் இடைவினைகளைப் பார்க்கப் போவதில்லை இங்கும் அதே விஷயத்தில் நீங்கள் ரெப்ளிகேட் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையில் பார்க்கப் போவதில்லை இந்த மாறிகளில் ஒன்றின் இடைவினையை நீங்கள் பார்க்க விரும்பினாலும் பார்க்கமுடியாது ஏனென்றால் ஒவ்வொரு இடைவினைகளுக்கும் 36 கட்டின்மை கூறுகள் தேவைப்படும் எனவே நாம் வெறுமனே ஒன்றிணைத்து அதை பிழை என்று மட்டுமே அழைப்போம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைப்போம் மேலும் நாம் கார்பனுக்கும் உயிரினத்திற்கும் நைட்ரஜனுக்கும் ஒரு நல்ல F மதிப்பைப் பெறலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இடைவினைகளைப் பார்க்க விரும்பினால் பிறகு வெளிப்படையாக நாம் ரெப்ளிகேஷன்களைச் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் பல உண்மையில் எனவே நீங்கள் இந்த வினாவினைப் புரிந்துகொள்கிறீர்கள் இது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை இது ஒரு 33 அநோவா வினா மற்றும் இது லத்தீன் சதுர வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நாம் இந்த மூன்று மாறிகள் வேறுபடுத்துகிறோம் ஒன்று கார்பன் மூலம் மற்றொன்று நைட்ரஜன் மூலம் மற்றொன்று உயிரினம் எனவே 7 7 7 இருந்தாலும் 7 X 7 X 7 சோதனைகளை நாம் செய்யவில்லை நாம் 49 சோதனைகளை மட்டுமே செய்கிறோம் எனவே உயிரினங்களும் கார்பனும் முழுமையாக விரிவாக செய்யப்படுகின்றன நைட்ரஜன் ஒரு முறை மட்டுமே செய்யப்படுகிறது ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே ஒரு நைட்ரஜன் மட்டுமே உள்ளது இல்லையெனில் நீங்கள் முழுமையான காரணியாலான வடிவமைப்பைச் செய்ய விரும்பினால் அது ஒரு கனசதுரம் போல 7 X 7 X 7 போல இருக்கும் சரியா அதேசமயம் இது ஒரு சதுரம் போன்றது அதனால்தான் இது லத்தீன் சதுர வடிவமைப்பு என அழைக்கப்படுகிறது மற்றும் உதாரணமாக நைட்ரஜன் இந்த நேர்வரிசை ஒவ்வொன்றிலும் ஒரு முறை மட்டுமே தோன்றும் அப்படி பார்த்தால் அது மிகவும் சமச்சீராக இருக்கும் எனவே நான் சோதனைகளை செய்கிறேன் இவைதான் முடிவுகள் இந்த கார்பன் நைட்ரஜன் மற்றும் உயிரினம் ஆகியவை முதன்மை விளைவு அல்லது முக்கிய விளைவு என்று அழைக்கப்படுகிறது கார்பனுக்கான சராசரியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்த்தோம் இது நிரல்வரிசையில் எளிதானது நேர்வரிசையில் உயிரினத்தின் சராசரி பொது சராசரி நமக்குக் கிடைத்தவுடன் ஒவ்வொறு சராசரியையும் கழிப்போம் அதை வர்க்கமாக்குகிறோம் 7 ஆல் பெருக்குகிறோம் ஏனெனில் ஏழு உருப்படிகள் இருப்பதால் கார்பன் மற்றும் உயிரினம் கார்பன் மற்றும் உயிரினத்திற்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுகிறோம் ஆனால் நைட்ரஜனைப் பொறுத்தவரை இது கொஞ்சம் தந்திரமானது ஏனென்றால் நைட்ரஜன் ஒன்று இங்கே இங்கே இங்கே இங்கே இங்கே இங்கே மற்றும் இங்கே வருகிறது எனவே வெவ்வேறு இடங்களில் பரவியிருக்கும் இந்த ஏழு பொருட்களின் சராசரியை நாம் எடுக்க வேண்டும் நைட்ரஜன் 2 க்கும் நாம் அதே செயலைத்தான் செய்கிறோம் நாம் இதன் இதன் இதன் இதன் இதன் இதன் மற்றும் இதன் சராசரியை எடுக்க வேண்டும் நைட்ரஜனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும் மற்ற இரண்டிற்கும் அதே வழியில் பொது சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்கி 7 ஆல் பெருக்கலாம் பின்னர் ஒவ்வொரு மிகப் பெரிய சராசரி அல்லது மொத்த சராசரியிலிருந்து மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நீங்கள் இந்த உருப்படி ஒவ்வொன்றையும் கழித்து அதனை வர்க்கப்படுத்துங்கள் எனவே நீங்கள் நமது அநோவா அட்டவணைக்குச் சென்றால் உங்களிடம் கார்பனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உயிரினங்களுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள்நைட்ரஜனுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகியவை இருக்கும் பின்னர் உங்களிடம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளன பின்னர் மொத்தத்திலிருந்து இந்த முக்கிய விளைவுகள் ஒவ்வொன்றையும் கழிக்கவும் உங்களுக்கு பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் கட்டின்மை கூறுகள் 49 சோதனைகள் எனவே உங்களுக்கு 48 கட்டின்மை கூறுகள் உள்ளது இவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கழிக்கிறீர்கள் 6 6 6 உங்களுக்கு 30 கிடைக்கும் ஏன் 6 நம்மிடம் 7 கார்பன் மூலங்கள் 7 நைட்ரஜன் மூலங்கள் மற்றும் ஏழு நைட்ரஜன் உயிரினங்கள் இருக்கின்றன பின்னர் சராசரி இதை எப்படி செய்வதென்று உங்களுக்கு தெரியும் இதை இதனால் வகுக்க வேண்டும் இதை இதனால் வகுக்க வேண்டும் இதை இதனால் வகுக்க வேண்டும் இதனை 30 ஆல் வகுக்கவேண்டும் இப்போது F மதிப்பு இவை ஒவ்வொன்றையும் பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களால் வகுக்கவேண்டும் எனவே 6 மற்றும் 30 கட்டின்மை கூறுகளுக்கான F அட்டவணை 2 42 ஆக வெளிவருகிறது எனவே நாம் கார்பனுக்கான இன்மை கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்க முடியும் என்பதை இது மிக தெளிவாகக் காட்டுகிறது எனவே கார்பன் மூலங்களில் வேறுபாடு உள்ளது ஆனால் உயிரினத்தையும் நைட்ரஜனையும் நாம் நிராகரிக்க முடியாது ஆனால் இரண்டாவது எண்ணத்தில் நீங்கள் இந்த எண்களை 2 33 மற்றும் 2 42 ஐப் பார்த்தால் அவை மிகவும் நெருக்கமாக உள்ளன என்று நாம் கூறலாம் எனவே வெளிப்படையாக 100 உறுதியாக நான் இன்மை கருதுகோளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா என்பதை சொல்ல நான் அதிக சோதனைகள் செய்ய வேண்டும் மற்றும் அதே விஷயம் இங்கும் 2 03 மற்றும் 2 42 ஆகியவை வெகு தொலைவில் இல்லை எனவே இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பதில் மிகவும் உறுதியாக இருக்க நான் நைட்ரஜனைப் பற்றி அதிக பரிசோதனைகள் செய்கிறேன் எனவே நாம் மிகவும் சுவாரஸ்யமான 7 பை 7 லத்தீன் சதுர வடிவமைப்பைப் பார்த்தோம் இது மூன்று வழி ANOVA ஆகும் ஆனால் நம்மால் இடைவினைகளைக் காண முடியவில்லை ஏனென்றால் நாம் எந்த ரெப்ளிகேட்டுகளையும் செய்யவில்லை எனவே நீங்கள் தொடர்பு விளைவுகளையும் கொண்டுவர விரும்பினாலும் கட்டின்மை கூறுகளின் எண்ணிக்கையும் மிகக் குறைவு அடுத்த வகுப்பிலும் அநோவாவுடன் தொடருவோம் Key words Factorial design fractional factorial design independent variables ANOVA table Latin square design three way ANOVA F value Principal effect F table Interaction effect error sum of squares replication error sum of squares முக்கிய சொற்கள் காரணி வடிவமைப்பு பகுதி காரணி வடிவமைப்பு சார்பற்ற மாறிகள் அநோவா அட்டவணை லத்தீன் சதுர வடிவமைப்பு மூன்று வழி அநோவா F மதிப்பு முதன்மை விளைவு F அட்டவணை இடைவினை விளைவு பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ரெப்ளிகேஷன் பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள்